காலை வணக்கம் நண்பர்களே இன்று நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்றும் அதனுடன் சில புதிய விஷயங்களை சேர்ப்பது பற்றியும் கலந்துரையாட போகிறோம் என்னுடைய மாணவர்களில் ஒருவர் என்னிடம் உண்மையாகவே ஒரு குறையை கூறினார் அவர் என்னிடம் சொன்னார் ஐயா நீங்கள் நாம் விமான இயக்கவியலை செய்வது போன்ற எண்ணத்தை எனக்கு கொடுக்கிறீர்கள் என்று இந்தக் கூற்றில் எந்தவித தவறும் எனக்கு தெரியவில்லை வடிவமைப்பின் அம்சங்களை நீங்கள் முழுவதுமாக முடிக்க விரும்பும்போது ஆரம்பத்தில் நாம் அதற்கான அணுகுமுறையை உள்ளடக்குகிறோம் அதிகப்படியான சூத்திரத்தைப் பயன்படுத்தாமல் அதிக இயற்பியல் ரீதியான புரிதல் மற்றும் புள்ளிவிவரத் தரவுகள் உடன் கருத்தியல் வடிவமைப்பை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை பார்ப்போம் இப்பொழுது விமானத்திற்கு என்ஜின் உள்ளதாக கற்பனை செய்து கொள்க நீங்கள் என்ஜின் பற்றி பேச வேண்டும் ப்ரொபல்லரிலிருந்து ஜெட் என்ஜின் வரை விமானங்கள் பலவகையான என்ஜின்களை கொண்டுள்ளன ஜெட் என்ஜின் பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் உள்ளீட்டை பற்றி பேச வேண்டும் இதற்கு ஃப்யூசலெஜ் விங் ஆகியவை உள்ளது இது சிறப்பாக கட்டமைக்கப்பட்டது இதற்கு ஒரு லே அவுட் உள்ளது கேபின் லேஅவுட் மேலும் அந்த லே அவுட்டில் அமர்ந்திருக்கும் பயணி லேண்டிங் கியர்கள் போன்ற பல விஷயங்கள் மேலும் இந்த ஒவ்வொரு துணை அமைப்புக்கும் ஒரு சிறப்பு செய்முறை தேவைப்படும் ஆனால் நம் பாடத்தின் முதல் கட்டத்தில் நாம் செய்ய முயற்சிப்பது விமான வடிவமைப்புக்கு பின்புலமாக உள்ள இயற்பியல் புரிதலை பயன்படுத்துவது மற்றும் புள்ளியியல் துணை தரவாக பயன்படுத்துவதுமற்றும் உங்களால் ஒரு விமான அமைப்பை கருத்தியல் வடிவமாக மாற்ற முடிகிறதா என்பதை பார்ப்பதும் ஆகும் இது செய்து முடிக்கப்பட்ட உடன் பகுப்பாய்வு பணி வருகிறது இது சோதனை இடுதல் மறுமதிப்பீடு செய்தல் மறு அமைப்பு செய்தல் போன்ற போக்கில் செல்கிறது இது ஒரு மிகப்பெரிய பணி ஆனால் புள்ளியியல் தரவு பயன்பாடு மற்றும் அந்த சூழ்நிலையில் இயற்பியலை தொடர்புபடுத்தல் ஆகியவற்றில் தெளிவு உள்ளவர்கள் மட்டுமே இந்த மிகப்பெரிய பணியை கையாள முடிந்தவர்கள் இன்று சில சிக்கல்கள் பற்றி கலந்துரையாடுவோம் என்றும் மேலும் இந்த செயல்பாட்டில் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம் என்றும் மேலும் சில புதிய விஷயங்களை இணைப்போம் என்றும் நினைக்கிறேன் நம் குறிக்கோள் என்ன என்று பார்ப்போம் நாம் ஒரு பணி தேவையில் தொடங்கினோம் பலவகையான பணி தேவைகள் உள்ளன நாம் செய்த முதல் விஷயம் உங்கள் பணி தேவைகளுக்கு எந்த வகையான விமானம் பொருந்துமோ அதை கிடைக்கக்கூடிய விமானங்களுக்கான வரலாற்றிலிருந்து பார்த்து ஒரு பேஸ்லைன் ஏர்ப்ளேன் அல்லது விமானத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அல்லது தேர்வு செய்தோம் எனவே அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி விமானமாக ஆகும் மேலும் நீங்கள் கருத்தியல் ஆக்கக்கூடிய பரிமாணங்களை இதனுடன் குறுக்கு சோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம் இதைச் செய்யும்போது முதலில் நாம் W0 ஐ ஒரு மொத்த மதிப்பிடலாக மதிப்பிட்டோம் இதை செய்யும்போது டேக் ஆஃப் கிளைம்ப் க்ருய்ஸ் போன்ற பலவகையான முதன்மை பணித் தேவைகள் உள்ளன என சொன்னோம் பிறகு T0 என்பது ஏதோ ஒரு எண் என கூறினோம் மேலும் இந்தப் பயிற்சியில் காலி எடைப்பகுதி என்ன எரிபொருள் பகுதி என்ன ஆகியவற்றையும் மதிப்பிட்டோம் சிலவற்றை புள்ளியியல் ரீதியாக எடுத்துக் கொண்டோம் ரேஞ் லாய்டர் எண்டுரன்ஸ் போன்ற சிலவற்றிற்கு இயற்பியல் புரிதலை பயன்படுத்தினோம் இறுதியாக மொத்த டேக் ஆஃப் எடை ஐ மதிப்பிட்டோம் இதில் மேலும் என்ன W0 கிடைக்கக் கூடியதாக இருந்தாலும் நான் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை சேர்க்க வேண்டும் என்பதால் இதை மீண்டும் T0 ஆக மாற்ற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் இதில் நாம் கைதேர்ந்தவர்கள் எனவே நாம் T0 ஐ மதிப்பிட்டு விட்டோம் நம் அடுத்த கேள்வி த்ரஸ்ட் லோடிங் பற்றியது த்ரஸ்ட் லோடிங்கை இரண்டு மூன்று மதிப்பீட்டு அளவுகோள்களில் நாம் கண்டறிந்தோம் இது 0 4 என வைத்துக்கொள்வோம் சில மதிப்புகளை நாம் ஏற்கனவே மதிப்பீட்டு விட்டோம் TW ஐ பெற நம் புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் கலந்துரையாடி உள்ளோம் ஏனெனில் TW ஆனது விமானத்தை இங்கிருந்து டேக் ஆஃப்ற்கு முடுக்குவதிலும் க்ளைம்பின் விதத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது நான் TW பற்றி பேசும் போது விமானம் கிளைம்ப் ஆகும் போது எடையானது குறைந்து கொண்டிருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் த்ரஸ்ட் ஆனது குறைந்து கொண்டே சென்றாலும் டென்சிட்டி இன் விளைவுகளால் த்ரஸ்ட் இருந்து கொண்டே இருக்கும் இது ப்ரோப்பல்லர் ஆல் இயக்கப்படும் விமானமாக இருப்பின் இதேபோன்று நாம் டைனமிக் த்ரஸ்ட் பற்றியும் பேச வேண்டும் மீண்டும் இங்கே நாம் திருத்தத்தை கொடுத்திருக்கிறோம் இந்த எண்கள் தெரிந்து உள்ளன எனில் TWT0 என்னவாக இருக்க வேண்டும் பிறகு நாம் WST0 பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இவற்றிற்கு நம்மிடம் வெவ்வேறு வகையான பணிகள் உள்ளன Vstall கருத்தில் கொள்ளப்படுவதால் கிளைம்பின் விதம் க்ரூய்ஸ் ஆகியவை கருத்தில் கொள்ளப்படுகின்றன என வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே 50 kgm2 ஐ பெற்றோம் இங்கே 100 kgm2 ஐ பெற்றோம் மேலும் இங்கே இதன் மதிப்பு 75 kgm2 தற்பொழுது கேள்வி என்னவென்றால் எதை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக சொன்னால் எல்லோரும் குறைந்தபட்ச WS மதிப்பை பரிந்துரைப்பார்கள் குறைந்தபட்ச மதிப்பு எனில் உங்கள் விங் பரப்பு ஒப்பீட்டளவில் அதிகமாகவும் மேலும் அது லிஃப்டிங் இன் பண்புக் கூறுகளை ஆதரிக்கவும் செய்யும் விங் பரப்பு அதிகமாக இருந்தால் அங்கு டிராக் குறைவாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திரும்புதலும் நாம் கவனத்தில் கொள்ளவேண்டிய மற்றொரு சிக்கல் எடையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லது நான் விமானத்தை வடிவமைக்கும்போது அதிகபட்ச நேரத்திற்கு இந்த விமானம் என்ன செய்யப்போகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போக்குவரத்து விமானம் ஆக இருப்பின் நாம் அதிக வெயிட்டேஜை க்ருய்ஸ்ற்கு கொடுப்போம் மேலும் அதிலிருந்து க்ருய்ஸ்ன் மதிப்பை சுமார் 100 kgm2 என்ற அளவில் நான் பெற்றால் இந்த மதிப்பை 100 kgm2 ஆக எடுத்துக்கொள்ளும் முடிவிற்கு நான் தள்ளப்படுகிறேன் ஏன் என்று பார்க்கலாம் vstall இன் அளவுகோல்களின் அடிப்படையில் குறைந்தபட்ச மதிப்பை நாம் எடுத்துக்கொண்டால் அதன் அளவு 50 kgm2 மேலும் க்ரூய்ஸின் படி இதன் அளவு 100 kgm2 இதன் அர்த்தம் என்ன என இப்பொழுது பார்க்கலாம் க்ரூய்ஸ்ற்கு L W 12V2 SCL அல்லது WS 12V2 CL நாம் இந்த 100 kgm2 பெற்றவுடன் நாம் கருதிய தேவையான குறைந்தபட்ச க்ரூய்ஸ் அளவு பின்வரும் நிபந்தனையை பொறுத்தது CLCD0K நாம் ஏற்கனவே ஒரு அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் CD0 ஐ அனுமானித்து உள்ளோம் பொதுவாக நீங்கள் உங்கள் அனுமானத்தை 0 021 0 025 இலிருந்து ஆரம்பிக்கலாம் இதில் பிரச்சினை என்னவென்றால் VStall இன் அளவுகோல்களிலிருந்து வரும் 50 kgm2 ஐ WS ற்கு சமமாகும் என எடுத்துக்கொண்டால் அதன் அர்த்தம் இதை நான் எடுத்தேன் எனில் க்ரூய்ஸ் பணி எவ்வாறு பூர்த்தி செய்யப்படும் என்பதே எனவே நான் இங்கே 50 kgm2 ஐ பயன்படுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் 9 8 ஆல் பெருக்கி கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் எனில் நான் இயக்க அழுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஏனெனில் CL ஆனது நிலையானதாக்கப்பட்டுள்ளது CD0K என்ற சமன்பாடு 100 ற்கு பதிலாக இதை 50 kgm2 ஆக மாற்ற வேண்டும் என்பதைக் கூறுகிறது எனவே இது குறைந்த வேகம் குறைந்த இயக்க அழுத்தங்களுக்கு நீங்கள் CD0K க்கு சமமான CL மதிப்புகளுடன் நீங்கள் பறக்கலாம் எனக்கூறும் இது நடக்கும் எனில் குறைந்தபட்ச நிபந்தனைகள் தேவைப்படும் த்ரஸ்ட் ஐ நீங்கள் பராமரிக்கலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் க்ரூய்ஸ் WS ற்கு நாம் 100 kgm2 ஐ பெறுகிறோம் என வைத்துக்கொண்டால் த்ரஸ்ட் க்கு குறைந்தபட்ச நிபந்தனைகள் தேவைப்படும் ஆனால் நாம் ஸ்டால் நிபந்தனைகளை நிறைவு செய்ய 50 kgm2 ஐ எடுத்துக் கொண்டோம் மேலும் நான் இதை பயன்படுத்தினால் இதன் அர்த்தம் அதே நிபந்தனைகளை கொண்டுள்ளேன் மற்றும் குறைந்த இயக்க அழுத்தத்தில் பறக்க வேண்டும் என்பது குறைந்த இயக்க அழுத்தம் என்பது அதிக உயரம் மற்றும் குறைந்த வேகம் அல்லது இரண்டும் எனில் நீங்கள் ட்வீகிங்கை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் மாற்று செயலை செய்தால் அதாவது நீங்கள் WS க்ரூய்ஸ் ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் என்னுடைய முதன்மை பணி க்ரூய்ஸ் ஆகும் எனவே நான் 100 kgm2 ஐ WS க்ரூய்ஸ் க்கு எடுத்துக் கொள்வேன் அவ்வாறெனில் இந்த நிபந்தனையின் மேல் இதன் செயல்பாடு என்ன இதன் அர்த்தம் WS க்கு பதிலாக இது 50 kgm2 ஆக இருக்க வேண்டும் இப்பொழுது இது 100 kgm2 ஆக ஆகிவிட்டது ஆனால் WS ஆனது நிலையான அளவீட்டில் Nm2 ஆக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்க இதற்கு நீங்கள் g ஆல் பெருக்க வேண்டும் 50 க்கு பதிலாக நாம் 100 ஐ எடுத்துக் கொண்டோம் எனில் இதன் அர்த்தம் Vstall இன் மதிப்பு ஆனது பின்வருமாறு 2WSCLmax Vstall இந்த 50 kgm2 நிபந்தனை ஆனது WS ஆனது 50 kgm2 மற்றும் CLmax இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு நீங்கள் பெற்ற Vstall மதிப்பு ஆகியவற்றுடன் கிடைத்தது ஏனெனில் VS ற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே VS ஆனது 50 knots ஐ விட குறைவான ஒரு எண்ணாக இருக்கவேண்டும் இப்பொழுது WS ஆனது 100 kgm2 என உள்ளவாறு நான் விமானத்தை வடிவமைத்தால் உங்கள் Vstall அதிகரிக்கும் Vstall அதிகரிக்கும் எனில் VTO அதிகரிக்கும் Vland அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்களால் இதை செய்ய முடியாது எனவே நமக்கு வரும் என்ன ஓட்டம் என்ன நான் இந்த 100 kgm2 ஐ பொருத்தமான சதுர மீட்டருக்கான நியூட்டன் ஆக 9 8 ஆல் பெருக்குவதன் மூலம் மாற்றி வைத்துக் கொள்வேன் ஆனால் எனக்கு V ஆனது 50 ஆக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது எனவே நான் CLmax மதிப்பை மாற்றுவேன் நான் CLmax இன் மதிப்பை அதிகரித்தேன் இதன் அர்த்தம் CLmax அதிகமாக உள்ள ஏர்ஃபாயிலை நாம் தேட வேண்டும் அதுமட்டுமில்லாமல் டேக் ஆப் மற்றும் திரும்பும்போது CLmax ஐ குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அதிகரிக்கக்கூடிய அதி உயர்த்தும் சாதனத்தையும் நாம் தேடவேண்டும் எனவே இந்த எல்லா காம்பினேஷன்களையும் நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போம் மேலும் இதுபோலவே நாம் ஒவ்வொரு காரணிகளையும் இது எனக்கு பொருத்தமானதா அல்லது போதுமானதா என சமரசம் செய்து கண்டுபிடிப்போம் இவ்வகையான கருத்து மோதல்கள் வரும் ஒரு வடிவமைப்பாளரின் பணி வெவ்வேறு பகுதிகளுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் எல்லோரும் ஒத்துக் கொள்கின்ற அல்லது சமரசம் ஆகின்ற நிலைக்கு எவ்வாறு வர வேண்டும் என்பதுமே ஆகும் எனவே இது முடிந்துவிட்டது அதை உங்களுக்கு முதலில் விளக்கலாம் என நினைக்கிறேன் எனவே இனி W0 ஆனது மதிப்பிடப்பட்டு விட்டது மேலும் W0S ஐ காரணம் காட்டி நீங்கள் நின்றுவிட்டால் நானொரு எண்ணை தேர்ந்தெடுத்துள்ளேன் மேலும் W0 என்ன என்றும் தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே S என்னவென்று எனக்கு தெரியும் எனக்கு SW என்ன என்றும் தெரியும் நாம் கணக்கிடும்போது விங்கின் ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வையும் கருதுவோம் என்பதை நினைவில் கொள்க மேலும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வை சுமார் 8 என நான் எடுத்துக் கொண்டதாக கருதுவோம் இது லாய்டர் அல்லது ரேஞ்ச் ஐ மதிப்பிடும்போது நாம் கணக்கிட்ட எரிபொருள் பயன்பாட்டு அளவிற்கு பயன்படுத்தபட்ட எண் உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ 8 என தெரிந்தவுடன் ஸ்பேன் என்னவாக இருக்க வேண்டும் கார்டு என்னவாக இருக்க வேண்டும் என்பவற்றை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள் இவையெல்லாம் கருத்தியல் நிலையில் உள்ளது உருவாகிய டிராகை நான் குறைக்க வேண்டும் என நீங்கள் உங்களிடமே கேட்டுக் கொள்வீர்கள் எனவே என்னுடைய விங் ஒரு டேப்பர் ரேஷியோவை கொண்டிருக்க வேண்டும் இந்த டேப்பர் ரேஷியோவை நான் கருத்தியல் கட்டத்தில் சுமார் 0 5 ஆக வைத்துக்கொள்வேன் இது ஒரு மோசமான அனுமானம் இல்லை மேலும் ஒரு கருத்தியல் நிலையில் ஒரு விங்கை வடிவமைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிய வரும் எனவே நான் ரூட் பகுதி ஸ்டால் ஆனது டிப் பகுதி ஐ விட முன்னதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் டிப்பில் ஒரு செட்டிங் நெகட்டிவ் ஆங்கிள் போன்ற ஏதோ ஒரு தவிர்த்தலை நான் கொடுக்கலாம் தோராயமாக டிவிஸ்ட் ஆனது 3 டிகிரி கீழே உள்ளவாறு இந்த எண்கள் வரலாற்று தரவுகளில் இருந்து வந்துள்ளன ஏனெனில் நீங்கள் பகுப்பாய்வு செய்யவில்லை இவை உங்கள் ஆரம்ப எண்கள் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கடுத்து 3 தேவைப்படுமா அல்லது 3 5 தேவைப்படுமா 4 தேவைப்படுமா அல்லது 2 தேவைப்படுமா அல்லது எதுவும் தேவையில்லையா என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்வீர்கள் உங்களிடம் மற்றொரு வாய்ப்பு இருப்பதால் வெவ்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு CLmax மதிப்பு மற்றும் α பண்புகளை கொண்டுள்ள வெவ்வேறு ஏரோபாயில்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பின்பு நீங்கள் உங்களிடமே நான் உண்மையாகவே ஸ்வீப்பை கொடுக்கிறேனா எனக் கேட்டுக் கொள்ளலாம் இது ஸ்வீப் ஆக இருப்பின் டிப் ஸ்டாலை தவிர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் இந்தக் கேள்விகள் எல்லாம் நீங்கள் இங்கே கேட்கலாம் எனவே சுருக்கமாக ஒரு கருத்தியல் நிலையில் விங் பரப்பு என்ன சராசரி ஏரோடினமிக் கார்டு என்ன ஆகியவற்றைப் பற்றிய ஒரு யோசனையை நீங்கள் பெற்று இருப்பீர்கள் உங்களுக்கு டேப்பர் விகிதம் தெரிந்திருப்பின் சராசரி ஏரோ டைனமிக் கார்டு எவ்வாறு கணக்கிடுவது என நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது உங்களிடம் கருத்தியல் நிலையில் விங் பரப்பு ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆகியவை உள்ளது அடுத்த கேள்வி எழுகிறது ஃப்யூசலேஜ் நீளம் என்ன என்ற கேள்வி சென்ற வகுப்பில் ஒரு சிறந்த தொடர்பை ஃப்யூசலேஜ் நீளத்திற்கு காட்டினோம் L aW0c மொத்த எடைக்கான ஒரு மிகச்சிறந்த தொடர்பு மேலும் செஸ்னா 206 மற்றும் சைனஸ் 912 ஆகியவற்றுக்கு இது எவ்வளவு துள்ளியமாக கணிக்கிறது என்பதை நாம் விளக்கினோம் இப்பொழுது இதிலிருந்து ஒரு ஃப்யூசலேஜ் நீளத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எனவே நாம் இயக்கும் தோராயமான ஃப்யூசலேஜ் நீளம் உங்களிடம் உள்ளது அடுத்த கேள்வி எழுகிறது இந்த ஃப்யூசலேஜ் நீளத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படும் CG என்ன பொதுவாக கடந்த வகுப்பில் ஒரு கன்வென்ஷனல் விமானத்திற்கு CG ஆனது சுமார் மொத்த நீளத்தில் 25 முதல் 30 ஆக இருக்கலாம் என கருதுவது ஒரு மோசமான யோசனையாக இருக்காது என்பதை காட்டினேன் ஏனெனில் இந்த CG ஆனது மிகவும் முக்கியம் ஏனெனில் உங்கள் விமானம் முழுமைக்கும் விங்கை நிறுவுதல் டெயில் என எல்லாமே CG எங்கிருக்கும் என்பதை சார்ந்தது ஏனெனில் இது சில ஸ்டெபிலிட்டி நிபந்தனைகளை வரையறுக்க வேண்டும் சில ஸ்டெபிலிட்டி நிபந்தனைகளை நிறைவு செய்ய வேண்டும் பெரும்பாலான வேலைகள் பெரும்பாலான இட்ரேஷன் வேலைகள் இங்கே நடைபெறும் ஏனெனில் இந்த கட்டத்தில் என்ன மாதிரியான எடைப் பங்கீடு இங்கே நடைபெறப் போகிறது என்பதற்கான யோசனை எதுவும் உங்களிடம் இருக்காது எனவே நீங்கள் கருத்தியல் வடிவமாக ஆக்கியவுடன் புள்ளியியல் தரவுகளிலிருந்து பொருத்தமான தொடர்புள்ள தரவுகளை பயன்படுத்தி CG எங்கே இருக்க வேண்டும் என்று பாருங்கள் ஆனால் மொத்த நீளத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத நீளமாக CG ஐ எடுத்துக்கொள்வது ஒரு மோசமான முடிவு அல்ல எனவே இதை நான் செய்து முடித்தால் என்னிடம் உள்ள தகவல்கள் என்ன இப்பொழுது பார்க்கலாம் நாம் எல்லோரும் கருத்தியல் வடிவமைப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கு W0 என்னவென்று தெரிய வேண்டும் நமக்கு விங் நீளம் என்னவென்று தெரியும் சராசரி ஏரோடினமிக் கார்டு என்னவென்றும் தெரியும் அடுத்த கேள்வி ஃப்யூசலேஜ் நீளம் என்ன என்பதாக இருக்கும் எனவே இது ஃப்யூசலேஜ் நீளம் என வைத்துக் கொள்வோம் மேலும் சுமார் 30 சதவீதத்தில் CG ஐ நான் வைத்துள்ளேன் நான் எதைச் சொல்ல விரும்புகிறேன் என்றால் நான் ஒரு சமச்சீரான விங்கை வடிவமைக்கிறேன் என வைத்துக் கொள்வோம் எனவே தொடக்கத்தில் விங்கின் a c மற்றும் CG ஆகியவை ஒரே இடத்தில் இருக்குமாறு முயற்சிக்கிறேன் இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த விங் ஆனது லிஃப்டை உருவாக்க மட்டுமே பொறுப்பு கொண்டதாக இருக்கும் நான் ஒரு சமச்சீர் விங்கை எடுத்துள்ளேன் எனவே எதிர்மறையாக உள்ள Cmac எதுவும் இங்கே இல்லை இதை மிக எளிமையாக மாற்றியுள்ளேன் நான் விங்கின் a c மற்றும் விமானத்தின் CG ஆகியவற்றை ஒரே புள்ளியில் வைத்துள்ளேன் எனவே இந்த விங் லிஃப்ட் ஆனது எந்த ஒரு டீ ஸ்டெபிலைசிங் அல்லது ஸ்டெபிலைசிங் மொமண்ட்டை உருவாக்காது நம் அடுத்த கேள்வி என்னவென்றால் டெயில் அளவு என்ன கிடைமட்ட மற்றும் செங்குத்து இரண்டிற்கும் ஆன அளவு என்ன மேலும் டெயிலை நான் எங்கே அமைப்பது நமக்கு விங் பரப்பு கார்டு ஃப்யூஸலேஜ் நீளம் ஆகியவை தெரியும் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே கிடைமட்ட டெயிலின் நீளம் என்ன என்பதை தொடங்க நம்மிடம் ஒரு யோசனை உள்ளது நாம் உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை கொடுத்துள்ளோம் அதில் நம் இயற்பியலின் புரிதலின்படி டெயில் கன அளவு விகிதமானது பின்வருமாறு என்பது நமக்குத் தெரியும் VH StSWltc இது மிக மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது நீங்கள் நான் புத்திசாலித்தனமாக விங்க் இன் a c மற்றும் CG ஆகியவற்றை ஒரே புள்ளியில் வைத்துள்ளேன் என்பதை பார்த்தீர்கள் இதனால் டெயில் கிடைமட்ட டெயில் கிடைமட்ட டெயிலின் a c மற்றும் இந்த தொலைவு அதாவது விமானத்தின் CG அது மட்டுமல்லாமல் விங்கின் a c ஆகியவற்றை எங்கே அமைத்தாலும் அவற்றை உள்ளவாறே வரையறுக்கலாம் கோட்பாடு ரீதியாகவும் வழக்கமான முறையிலும் இது டெயிலின் a c க்கும் விமானத்தின் CG க்கும் உள்ள தொலைவு ஆகும் எனவே VH பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்பாக நாம் கிடைமட்ட டெயில் ஆனது கருத்தில் கொள்ளப்படுவதால் நாம் சமச்சீர் ஏரோஃபாயிலைl பயன்படுத்துவோம் என முடிவு செய்துள்ளேன் விங்கிற்கு நாம் பெரும்பாலும் கேம்பர்டு ஏரோஃபாயிலை பயன்படுத்துவோம் எல்லா எடுத்துக்காட்டுகளுக்கும் நான் சமச்சீர் ஐ கொடுக்கிறேன் இதனால் தொடங்குவதில் வேறு எந்த சிக்கல்களும் இருக்காது ஆனால் கிடைமட்ட டெயில் சமச்சீர் ஆனது மேலும் கிடைமட்ட டெயிலின் ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆனது விங்கின் ஏஸ்பெக்ட் ரேஷியோவை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கான காரணம் விங் ஆனது டெயிலை விட முன்னதாக ஸ்டால் ஆக வேண்டும் இவ்வாறு அமைக்கப்படுவதன் காரணமாக சில கட்டுப்பாடு இங்கே விடப்படும் ஏஸ்பெக்ட் ரேஷியோ குறையும்போது தானாக உருவான கீழ்ப்புறவிசையும் அதிகரிக்கும் எனவே நம் புரிதலின் படி இது மிக தாமதமாக ஸ்டால் ஆகும் நாம் வரலாற்று தரவுகளிலிருந்து எடுத்துக் கொள்வதாக வைத்துக் கொள்வோம் எனில் டெயிலின் ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆனது 4 அல்லது 5 ஆக இருக்கும் VH இன் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொண்ட உடன் நான் என்ன வகையான விமானத்தை வடிவமைக்க வேண்டுமோ அதற்கான புள்ளியியல் தரவுகளைப் பயன்படுத்துவேன் நான் இப்போது பொது ஏவியேஷன் விமானத்தை வடிவமைக்க வேண்டும் என வைத்துக்கொள்வோம் மேலும் என்னுடைய கடந்த விரிவுரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொது ஏவியேஷன்க்கு எனக்கு VH ஆனது அதாவது ரேமர் புத்தகத்தில் உள்ள CHT இதன் மதிப்பு சுமார் 0 7 அல்லது கொஞ்சம் அதிகம் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் பெரிய மதிப்பை பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த CHT இன் அர்த்தம் என்ன இது அடிப்படையாக VH StSWltc நம் குறிக்கோள் என்ன நம் குறிக்கோள் டெயில் அளவு என்ன என்று காண்பது ஆனால் இப்பொழுது நீங்கள் இதை மதிப்பிட்டு விட்டீர்கள் எனவே இனி St பெருக்கல் lt ஐ மதிப்பிட வேண்டும் இதன் மதிப்பு 0 7SW cw ஆக பெறுவீர்கள் எனவே இந்த மதிப்பு உங்களுக்கு தெரியும் எனில் Stlt எவ்வளவு இருக்கும் lt க்கு உங்களிடம் புள்ளியியல் தரவுகளின் அடிப்படையிலான மற்றொரு வழிகாட்டுதலும் உள்ளது என்னுடைய கடந்த விரிவுரையை பார்த்தால் அதில் ஃப்ரெண்ட் மவுண்டடு என்ஜின் ற்கு lt ஐ நீங்கள் ஃப்யூசலேஜ் நீளத்தில் 60 சதவீதமாக எடுத்துக் கொள்ளலாம் இதேபோல் விங் மவுண்டடு ற்கு 55 வித்தியாசம் உள்ளது ஆனால் இதை பயன்படுத்தும் போது எளிமையாக ஃப்யூசலேஜ் நீளத்தில் 65 முதல் 75 சதவீதமாக எடுத்துக்கொள்வேன் எனவே இதை நீங்கள் 60 அல்லது 65 சதவீதம் 70 சதவீதமாக சொல்லலாம் சொல்லப்போனால் உங்களிடம் பலவிதமான காம்பினேஷன்கள் இருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து ஒரு எண்ணை நான் தேர்ந்தெடுப்பேன் மேலும் ஃப்யூசலேஜ் நீளம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எனவே lt உங்களுக்கு தெரியவரும் எனவே St பெருக்கல் lt உங்களுக்கு தெரியவரும் இப்பொழுது lt தெரியும் என்பதால் நீங்கள் St ஐ பெறலாம் இப்பொழுது கிடைமட்ட டெயிலை எங்கே அமைப்பது என்றும் கருத்தியல் கட்டத்தில் இதன் பரப்பளவு என்ன என்றும் உங்களுக்கு தெரியும் இந்நிலையில் நாம் எந்த பகுப்பாய்வும் செய்யவில்லை இதுவே தொடக்கப்பள்ளி இதை நீங்கள் செய்து முடித்தவுடன் இயற்கையாகவே செங்குத்து டெயிலின் அளவு என்ன என்ற கேள்வி உங்களுக்கு வரும் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் இவைகள் எல்லாமே கருத்தியல் அடிப்படையிலான எண்கள் நாம் எந்தவிதமான பகுப்பாய்வும் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்க இங்கிருந்து பகுப்பாய்விற்கு எவ்வாறு முன்னேறுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதனால் உங்கள் மதிப்பீட்டை நீங்கள் மேலும் முழுமையானதாக மாற்றுவீர்கள் செங்குத்து டெய்லிற்க்கு இதையே நாம் பின்பற்றுவோம் அதிலே கடந்த வகுப்பில் உங்களுக்கு அளித்த குணகம் CVT ஐ பயன்படுத்துவோம் பொது ஏவியேஷனிற்கு இதன் மதிப்பு 0 நீங்கள் CHT அல்லது டெயில் கன அளவு வீதத்தை StSWltc எனவும் ஆனால் செங்குத்து டெயில்ற்கு SVSWlvb எனவும் வரையறுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்க இதனால்தான் ஆர்டர் ஆப் மேக்னிட்யூடு வித்தியாசமாக உள்ளது எனவே எனக்கு CVT தெரிந்தால் 0 04 ஐ நான் தேர்ந்தெடுத்த பின்வரும் சமன்பாட்டிற்கு சமமாக எழுதுவேன் 0 4 SVSWlvb தற்பொழுது கேள்வி என்னவென்றால் lv ஆனது lt நாம் பார்ப்பது போன்ற ஒரு விமானத்திற்கு சமம் இதுதான் என் எம்பெனேஜ் எனில் ஒரு சில அமைப்புகளுக்கு இங்கே கிடைமட்ட டெயில் இருக்கும் மற்றும் செங்குத்து டெயிலானது இங்கிருந்து ஆரம்பம் இயற்கையாக இதுதான் செங்குத்து செயலின் a c மற்றும் CG இங்கே உள்ளது எனில் lv மற்றும் lt ஆகியவை சமம் இல்லை ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் இவை இரண்டும் சமம் என நாம் சொல்வோம் எனவே செங்குத்து டெயில் பரப்பு Sv என்ன என நாம் சுலபமாக பெறலாம் இதன் மூலம் நான் ஒரு எண்ணை பெற்ற உடன் அதை கொடுக்கப்பட்ட விமானத்துடன் குறுக்கு சோதனை செய்து விங் பரப்பை பொருத்து செங்குத்து டெயில் பரப்பு விகிதம் என்ன என்பதை காணலாம் அதாவது செங்குத்து டெயில் மற்றும் விங் பரப்பு ஆகியவற்றிற்கு உள்ள விகிதம் கிடைமட்ட டெயில் மற்றும் விங் பரப்பு ஆகியவற்றிற்கு உள்ள விகிதம் ஆகியவற்றை காணலாம் மேலும் இவ்வகையான விமானங்களுக்கு இந்த விகிதம் இதனருகே வருகிறதா என்பதையும் நான் காண வேண்டும் நாம் கிடைமட்ட டெயில் மற்றும் செங்குத்து டெயில் ஆகியவற்றைப் பற்றி பேசினோம் ஆனால் நீங்கள் கிடைமட்ட டெயிலை பார்த்தால் அதில் எலவேட்டர்கள் இருக்கும் கேள்வி என்னவெனில் கொடுக்கப்பட்ட கிடைமட்ட டெயில் பரப்பிற்கு எலவேட்டர் அளவு என்ன இது கிடைமட்ட டெயில் பெரும்பாலான இந்த விமானங்களுக்கு இவை எலேவட்டர் மற்றும் ரூடர் இது செங்குத்து டெயில் எனில் உங்கள் ரூடர் இங்கே ஏதோ ஓர் இடத்தில் இருக்கும் என்பதை புரிந்துகொள்வீர்கள் எனவே பொதுவாக எலவேட்டர் மற்றும் ரூடர் ஆகியவை டெயில் கார்டில் 25 சதவீதத்திலிருந்து 30 சதவிகிதம் வரை இருக்கும் இதன் அர்த்தம் இது என்னுடைய செங்குத்து டெயில் எனில் இதை நாம் 50 சதவிகித லைனாக காணலாம் எனவே சுமார் 25 முதல் 30 சதவிகித பரப்பு எலவேட்டருக்காக இங்கே வைக்கப்பட்டுள்ளது பகுப்பாய்வு செய்யும் போது மட்டும் நீங்கள் காணக்கூடிய மிகச் சிறிய விஷயங்கள் உள்ளன கிடைமட்ட டெயிலின் 50 சதவீதத்தை கார்டு ஆக நான் எடுத்துள்ளேன் எனக் கொள்க இந்தப் பகுதி என்னுடைய எலவேட்டர் இந்தப் பகுதி என்னுடைய எலவேட்டர் இதுபோன்ற எலவேட்டர் என்னிடம் உள்ளது எனலாம் இந்த பரப்பின் 90 சதவீதத்தை மட்டும் நான் எலிவேட்டர் ஆக பயன்படுத்தலாம் ஏனென்றால் டிப் இழப்புகள் உள்ளது என எனக்கு தெரியும் நான் இதை பயன்படுத்தாமலும் இருக்கலாம் மேலும் உயர் வேகங்களில் ஏற்படும் ஃப்லட்டர் போன்ற சில பிரச்சனைகளை எலவேட்டரில் நீங்கள் காணலாம் நீங்கள் பார்த்தீர்களானால் CG ஆனது பின்னால் இருக்கும் போது ஹிஞ் லைனை பொருத்து நகர வேண்டிய எலவேட்டர் இது எனில் இது இவ்வாறாக நகரக்கூடிய போக்கு இருக்கும் எனவே இதற்காக நாம் வேறு சில ஏரோடைனமிக் சமன் செய்தல் எடை சமன் செய்தல் எனப்படும் சமன் செய்தல்களை மேற்கொள்ள வேண்டும் இதன் காரணமாக நாம் இந்த விளைவுகள் நடுநிலை ஆக்கப்படுவதை காண வேண்டும் நாம் இதைப்பற்றி பேசுவோம் நான் இதை முன்னர் நடந்த ஸ்டெபிலைஸிங் பற்றிய வகுப்புகளில் பேசி உள்ளோம் ஆனால் இது கருத்தியல் நிலைக்கு மட்டுமே தேவை இந்த விஷயங்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்னிடம் கிடைமட்ட ஸ்டெபிலைசர் பரப்பு உள்ளபோது எவ்வளவு எலவேட்டர் பரப்பை நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியே நீங்கள் சிந்தனை கொள்ள வேண்டும் எனவே பதில் மிக எளிமை நீங்கள் 50 சதவீத லைனை எடுத்தால் கார்டு ஆனது 25 முதல் 50 சதவீதம் அளவிற்கு இருக்க வேண்டும் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் சுமார் 40 சதவீதத்தை எடுப்பீர்கள் மேலும் இது மூன்று வகையான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஒன்று 25 சதவீதம் மற்றொன்று 40 சதவீதம் மற்றொன்று 50 சதவீதம் ஆனால் எவ்வாறாக இருப்பினும் எது சிறந்தது என்பதை காண நாம் பகுப்பாய்வு செய்வோம் இதேபோல் ரூடருக்கு அதிவேக ரூடருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதன் மதிப்பு சுமார் ஸ்பேனின் 50 சதவீதமாக இருக்கும் கார்டு ஆனது கருத்தில் கொள்ளப்படுவதால் நான் முன்பே சொன்னது போல செங்குத்து டெயில் கார்டில் 25 முதல் 50 சதவீதம் வரை இருக்கும் ஆனால் அதிவேகங்களுக்கு செங்குத்து ஸ்பேனில் 50 ஆனது செங்குத்து ஸ்டெபிலைசருடைய ரூடராக பயன்படுத்தப்படுகிறது ஒரு ரூடரில் நாம் கலந்துரையாட வேண்டிய பல விஷயங்கள் இன்னும் உள்ளன இறுதி வடிவமைப்பு அல்லது இரண்டாம் கட்ட வடிவமைப்பில் வரும் சுழல் மீட்பு பண்புகள் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்வது கருத்தியில் நிலையில் இந்த எண்கள் எனக்கு தேவைப்படும் இப்பொழுது கருத்தியல் கட்டத்தில் மற்ற கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வந்தால் நம்மிடம் ஒரு விங் இருக்கும் மேலும் ரோல் கட்டுப்பாடானது எய்லரானால் மேற்கொள்ளப்படும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மேலும் எய்லரானில் எய்லரான் ஸ்பேன் ஆனது 90 ஆக இருக்கலாம் நீங்கள் 90 சதவீத ஸ்பேனை எய்லரானாக பயன்படுத்திய விமானத்தை பார்த்து இருக்கலாம் இந்த சதவீதம் மீண்டும் பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் டிப் ஸ்டால்கள் உள்ளன இதனால் வொர்டீஸஸ் இங்கே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே செயல்திறன் அவ்வளவு நன்றாக இருக்காது அதிக லிஃப்ட் டிவைஸ்களான ஃபளாப்களுக்கு உங்களுக்கு இடைவெளி தேவைப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் உங்கள் விங்கின் லே அவுட் மாறினால் என்ன ஆகும் அதாவது நடுப்பகுதியில் ஃபளாப் போன்ற அதிக உயர்த்தும் டிவைஸ்களை பயன்படுத்துவீர்கள் மற்றும் மற்ற பகுதிகளை எய்லரானாக பயன்படுத்துவீர்கள் என்று வைத்துக் கொண்டால் எனவே இதுதான் எய்லரான் இவைகள் தான் அதிக லிஃப்ட் டிவைஸ்கள் கேள்வி என்னவென்றால் அவை கருத்தியல் கட்டத்திலுள்ள போது நான் எவ்வாறு எய்லரான் அளவை முடிவு செய்வது நீங்கள் மீண்டும் ரேமாறிலுள்ள வரலாற்றுப் போக்கை இதிலும் பயன்படுத்தலாம் பொதுவான விமானத்திற்கு நான் சில எண்களை உங்களுக்கு அளிப்பேன் பின்னால் இதை நீங்கள் உணர்வீர்கள் எனவே இதை நான் வரைந்தேன் என்றால் 0 2 0 8 இது எய்லரான் வகுத்தல் விங் ஸ்பேன் மேலும் இது எய்லரான் கார்டு வகுத்தல் விங் கார்டு வரலாற்றுப் போக்கு இதுபோன்ற ஒன்றாக இருக்கும் எவ்வாறு இதை சரியாக பயன்படுத்துவது இந்த மதிப்புக்கு புத்தகத்தில் உள்ள இந்த சார்ட்களை அல்லது ஏதாவது ஒரு பதிவை காணவும் நாம் எதைக் காண்கிறோம் இது ஏனெனில் நான் எவ்வாறு என்னுடைய எய்லரான் க்கு அளவு அமைப்பேன் நான் முதலில் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது முடிந்தவுடன் அளிக்கப்பட வேண்டிய ஃபளாப் இடைவெளி என்னவாக இருக்க வேண்டும் என்பது எனவே நாம் இந்த அளவு இடைவெளியை எய்லரான் க்கு பெற்றுள்ளோம் பொதுவாக எய்லரான் ஸ்பேன் ஆனது 50 முதல் 90 சதவீத அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் கண்டறிவோம் நான் 90 சதவீதம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் இங்கே எந்தவிதமான அதிக லிஃப்ட் டிவைஸ்கள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் 5 5 சதவீதம் மீதம் உள்ளது எய்லரான் ஆனால் நான் ஃப்ளாப்பை பயன்படுத்தும்போது நாம் 50 சதவீதத்திற்கு மிக அருகில் இருப்போம் என்னிடம் எய்லரான் ஸ்பேன் வகுத்தல் விங் ஸ்பேன் இருப்பின் இந்த விகிதம் எனக்கு தெரிந்து இருக்கும் இதிலிருந்து ஒரு எண்ணை நான் தேர்ந்தெடுத்தால் இந்த விகிதம் எனக்கு தெரியும் மேலும் சுலபமாக இந்த விகிதம் ஆனது 0 6 என வருவதாக வைத்துக் கொள்ளலாம் எனவே நான் இங்கே வந்து எய்லரான் கார்டு மற்றும் விங் கார்டு ஆகியவற்றுக்கு உள்ள விகிதம் என்ன என்பதைக் காண்கிறேன் மேலும் விங் கார்டு எனக்கு தெரியும் என்பதால் எய்லரான் கார்டு என்ன என்பதையும் இங்கிருந்து நான் கண்டுபிடிக்கலாம் கருத்தியல் கட்டத்தில் ஒரு நல்ல மதிப்பீட்டை இது கொடுக்கும் அதிவேக விமானங்களில் இதுபோன்ற வழக்கமான எய்லரான்களை அதிவேகங்களில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனில் இதுபோன்று கீழே ஒரு குறிப்பிட்ட விலகல் அளவை மேலே பேங்க் ஆவதற்காக நீங்கள் கொடுக்குமாறு ஆகலாம் ஏனென்றால் விங்கின் அதிவேகங்களின் காரணமாக கீழ்ப்புறமாக டிவிஸ்ட் ஆகலாம் இது டிவிஸ்டிங் மொமண்டை உருவாக்கலாம் பின்பு இடது புறம் நோக்கி பேங்க் ஆவதற்கு பதிலாக வலது புறம் நோக்கி பேங்க் ஆகலாம் இதை நாம் எய்லரான் ரிவர்சல் என்று அழைக்கலாம் எனவே அதிவேக விமானங்களுக்கு மக்கள் ஸ்பாய்லர்களை பயன்படுத்துகிறார்கள் ஸ்பாய்லர்கள் வழக்கமாக லிஃப்டை ஸ்பாயில் செய்ய தேவைப்படும் இவை லேண்டிங்ற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களென்றால் விங்கின் ஒரு பக்கத்திற்கு மட்டும் நான் லிஃப்டை குறைக்கிறேன் எனில் இது பயன்படுத்தப்படும் எனவே என்னால் ஒரு பேங்க் ஆங்கிலை உருவாக்க முடியும் மேலும் நாம் அதிவேக எய்லரான் ரிவர்சலை தவிர்க்கலாம் எனவே இந்த எல்லா காம்பினேஷன்களும் பயன்படுத்தப்பட்டு பொதுவாக இதுதான் விங் எனில் இந்த ஸ்பாய்லர்கள் பொருத்தப்படுகின்றன மேலும் இதுதான் அதிகபட்ச தடிமன் கொண்ட லைன் அதிகபட்ச தடிமன் கொண்ட புள்ளியை பொருத்து பொருத்தப்படும் எனவே இந்த எல்லா தகவல்களையும் நாம் பின்னால் பேசுவோம் மேலும் ஸ்பாய்லர்களுக்கு பின்புலமாக உள்ள ரோலிங் மொமெண்ட்டை கொடுக்கும் இயற்பியல் ஆனது லிஃப்டை ஸ்பாயில் செய்வதை அடிப்படையாக கொண்டு இருப்பதால் இதன் விளைவு நான் லீனியர் ஆக இருக்கும் எனவே இவைகள் சிறிய திருத்தங்களுக்கு ஆனது இதை சுமூகமாக கையாள ஒருவரிடம் மிகச்சிறந்த பிளைட் கன்ட்ரோல் சிஸ்டம் இருக்க வேண்டும் இன்றைய விரிவுரையில் ஒரு கருத்தியல் நிலையில் அதிகப்படியான சமன்பாடுகள் இல்லாமல் எவ்வாறு நீங்கள் ஒரு விமானத்தை பற்றி யோசிக்க முடியும் என்பதை சுருக்கமாக கூற முயற்சித்துள்ளேன் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய விமானத்தை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு டிரிம் செய்யும் அளவிற்கு என் விமானம் எவ்வாறு செயல்திறன் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருக்க வேண்டும் சரியான அளவு எலேவட்டர் கண்ட்ரோல் பவரை பெற வேண்டும் எனில் அவற்றின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் எனவே இந்த பகுதியை நான் நாளை ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு எடுத்துக்காட்டு உடன் ஆரம்பித்து ஒரு எண்ணியல் கணக்கை செய்து பின்பு அந்தப் புரிதலை எவ்வாறு என எலவேடரின் வடிவமைப்பிற்கு மாற்றலாம் என்பதையும் காண முயற்சிப்பேன் இதேபோல் ரூடருக்கும் செய்யலாம் மிக்க நன்றி